கடந்த சில விரிவுரைகளில் நாம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கும் முறையையும் நாம் பார்த்தோம் மேலும் நாம் இந்தப் ப்ராப்பர்ட்டிகளின் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைப் பற்றியும் பார்க்கப் போகிறோம் இப்பொழுது முதல் எடுத்துக்காட்டை பார்க்கலாம் xn 1 என்கிற இந்த ஃபங்க்ஷனின் எவ்வாறு கண்டுபிடிப்பது முதலில் xn 1 ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை கண்டுபிடித்து பிறகு அதிலிருந்து 1x என்கிற ஃபங்க்ஷன் என்பதை காண்பிக்க போகிறோம் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மின் வரையறையில் இருந்து நமக்கு கிடைக்கப் பெறுவது Fcxn 120xn 1cos αx dx இப்பொழுது இந்த குறிப்பிட்ட இன்டெக்ரலின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இப்பொழுது நாம் cos x மற்றும் sin x என்ற வடிவில் எழுத முடியும்படி ஏற்கனவே மதிப்புகள் தெரிந்த சில எக்ஸ்பொனெண்ஷியல் ஃபங்க்ஷன்களை வரையறையில் இருந்து ஆரம்பிக்கலாம்

நாம் ஏன் காமா ஃபங்க்ஷனிலிருந்து தவிர வேறொன்றும் இல்லை இதுதான் நாம் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது

∴Fcx12 12 12 12cos 4 Fc1x2 121 எனவே 1xஎன்பது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மை ஆகும் எப்பொழுதெல்லாம் சில இன்டெக்ரல்கள் மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அடுத்த எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஒரு ஃபங்க்ஷனின் ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கப் போகிறோம் Fc12πa 2 if α2a 0 if α≥2a இன்வர்ஸ் ஐ கண்டுபிடிக்க போகிறோம்

fx1a 2αx x α02a12x02asin αx dα முதல் பகுதிக்கு நாம் லிமிட் செய்தால் நமக்கு கிடைப்பது fx1 12x2cos αx α02a12πx21 cos 2ax ax x2 எனவே நமக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டறிய முடியும் என்று சொல்லலாம் இப்பொழுது மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஒரு இன்டெக்ரலில் 2 இல்லாத f தவிர வேறு எதுவும் கிடையாது

இங்கே நாம் ஒரு ஃபங்ஷனின் ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் விவாதித்தோம் நன்றி